நாம் இப்போது இன்வர்ஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றிய தெளிவைப் பெற்றிருக்கிறோம் அதன் தொகுப்பை இப்போது காணலாம் நாம் இன்டகிரல் சமன்பாடுகளை பார்வேர்ட் பிராப்ளமை தீர்க்க பயன்படுத்தலாம் என்று நினைத்தோம் ஆனால் மிகச்சிறந்த மொழியான நேரியல் இயற்கணிதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னால் இந்த மொழியில் இன்வர்ஸ் ப்ராப்ளம்ஸ்சை எழுத முடியும் மற்றும் இன்வர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகளை கொண்டவை என்றும் பார்த்தோம் அதுமட்டுமல்ல பீல்ட்ஸ் பேன்ட் லிமிடெட் அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் நான் லீனியாரிட்டி இரண்டாவது ப்ராப்ளம் ஆகும் இது நான் கான்வெக்ஸ் ஆப்டி மைசேஷனை எனக்கு கொடுக்கிறது எனவே இந்த ப்ராப்ளமை தீர்ப்பது மிகவும் கடினமானது எல்லோருக்கும் தெரிந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் ஆப்டிமைசேஷன் மிஷின் லேர்னிங் மூலம் சிறந்த தீர்வை நாம் பெறலாம் இது வெறும் CEM மட்டும் இந்த ப்ராப்ளமை தீர்க்க போதாது என்பதை உணர்த்துகிறது நாம் இதை இயற்கணித மொழியில் எழுத வேண்டியிருந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகளை கொண்டிருக்கும் தன்மையை நீக்க நாம் நிரல்களை எழுத வேண்டியிருந்தது நாம் வேவ்லெட் டொமைனை எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அது சிக்னல் ப்ராசசிங் மற்றும் கடினமான ஆப்டிமைசேஷனாக இருந்தது இங்கே பார்த்த எல்லா நுட்பங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது நீங்கள் சிக்னல் பிராசசிங் செய்யும்போது நிகழ்தகவு நிச்சயம் கீழே மறைந்திருக்கும் பொதுவான பொறியியல் பிரச்சனைகளை தீர்க்க CEM ஒரு கருவியாக மற்ற கருவிகளுடன் தேவைப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு பிரிவை மட்டும் தெரிந்து கொண்டு அதை மட்டுமே பயன்படுத்தும் நாட்கள் இப்போது இல்லை எல்லாமே இன்டர் டிஸிப்ளினரி ஆக இந்த நாட்களில் மாறிவிட்டது நீங்கள் மிஷின் லேர்னிங்கை பயன்படுத்த விரும்பினால் பயன்படுத்தலாம் அதுவும் ஆப்டிமைசேஷனின் ஒரு பகுதியே மாணவன் ஐயா கேள்வியா மாணவன் நீங்கள் இன்டகிரல் சமன்பாடுகளைத் தவிர மற்ற ஏதாவது முறையை பயன்படுத்த முடியுமா நீங்கள் இன்டகிரல் சமன்பாடுகளைத் தவிர மற்ற ஏதாவது முறையை பயன்படுத்த முடியுமா நீங்கள் மற்றவர்கள் பயன்படுத்தும் FDTD கூட பயன்படுத்த முடியும் ஆனால் இங்கே கிடைப்பது போன்ற சிறந்த வடிவத்தை நீங்கள் பெற முடியாது நீங்கள் எந்த முறையையும் பயன்படுத்தலாம் இந்த முறையைப் பாருங்கள் இங்கே நான் முதலில் x ஐ யூகித்தேன் u ஐ கணக்கிட்டேன் u ஐப் பெறுவதே பார்வேர்ட் ப்ராப்ளமை தீர்ப்பது ஆகும் ஏதாவது ஒரு முறையைப் பின்பற்றி பார்வேர்ட் ப்ராப்ளமை தீர்க்கலாம் நான் ஒரு இன்வர்ஸ் பிராப்ளமை எழுதி இருக்கிறேன் அதற்கு வடிவத்தை இன்டகிரல் சமன்பாடு வடிவத்திலிருந்து பெற்றேன் கணக்கீட்டு நேரத்தை நீங்கள் மிகவும் முக்கியமானதாக நினைத்தால் நீங்கள் பார்வேர்ட் ப்ராப்ளத்திற்காக இன்டகிரல் சமன்பாட்டை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அது அதிக நேரத்தை எடுக்கும் FEMஐ எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்வேர்ட் ப்ராப்ளமை FEM இன்வர்ஸ் ப்ராப்ளத்தில் இது மாதிரி செய்யலாம் மாணவன் இன்வர்ஸ் பிராப்ளமை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தற்போது இன்வர்ஸ் பிராப்ளத்தைதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாணவன் இமேஜிங் பற்றி கூற முடியுமா ரியல் டைம் மைக்ரோவேவ் இமேஜிங் பற்றியா எளிமையாக எடுத்துக்கொண்டால் இந்த அல்காரிதம் மிக விரைவாக செயல்படுவதால் மாறுதல் மிக மிகக் குறைவாகவே இருக்கும் எனவே நீங்கள் இதை நிகழ் நேரத்திலும் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் 37 இது ஒரு சுழற்சியான முறை இது நிகழ் நேரத்தில் வேலை செய்யாமலும் போகலாம் Student வால் இமேஜிங் மற்றும் நகரும் இலக்குகள் வழியாக மற்றும் எல்லாம் சரியா எடுத்துக்காட்டாக நீங்கள் சில அப்ராக்ஸிமேஷனை வால் டிடெக்கஷன் வழியாக அனுமதிக்கும்போது உங்கள் முன்னால் சுவரும் சுவற்றின் முன்னால் சில பொருட்களும் இருக்கலாம் சுவற்றின் பின்னால் இருப்பது தீவிரவாதியாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை காட்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் உங்களுக்கு பெர்மிட்டிவிட்டி பற்றி கவலை இல்லை பெர்மிட்டிவிட்டி 3 ஆக இருக்கலாம் அல்லது 3 5 ஆக இருக்கலாம் நமது கவலை எல்லாம் அங்கே பொருள் இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதைப் பற்றியே என் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொண்டால் நான் பஸ்சி ஷேப்பை அந்த பொருளுக்காக பெறுவேன் அதனால் மகிழ்ச்சியும் அடைவேன் எனது ப்ராப்ளத்தை மாற்றினால் துல்லியமான தீர்வுக்கான தேவைகளையும் என்னால் விட்டுக்கொடுக்க முடியும் இத்தகைய விட்டுக்கொடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் நீங்கள்தான் உங்களுக்கு தேவையானதை தேர்வு செய்ய வேண்டும் எனக்கு மார்பக புற்றுநோய் கண்டுபிடிப்பில் ஆர்வமிருந்தால் ஆரோக்கியமான மற்றும் புற்றுநோய் திசுக்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் திறமை இருக்க வேண்டும் இங்கே குழப்பம் என்பதே வரக்கூடாது சரியா ஏனென்றால் நீங்கள் தவறான தகவலை மருத்துவருக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர் தவறான உறுப்பை அறுவை சிகிச்சை செய்துவிடுவார் பெர்மிட்டிவிட்டியை சரியாக பெறுவதே குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் ஆகும் வால் இமேஜிங் போன்ற அப்ளிகேஷன்கள் குவாலிடேட்டிவ் ப்ராப்ளம்கள் ஆகும் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ரியல் டைம் சொல்யூஷனையும் பெற முடிந்திருக்கலாம்